இண்ட்ரொடக்ஷன் டு நாய்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வணக்கம் இந்த தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நாம் ஆசிலேட்டர் மற்றும் இரைச்சலை பற்றி பார்க்கும் கடைசி தொகுதியாகும் இதுவரை நாம் ஆசிலேட்டர்களைப் பற்றி பார்த்தோம் ஆசிலேட்டர் என்றால் என்ன அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைப் பற்றி ஒரு முறை பார்த்து விட்டு பின்பு இரைச்சலை பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் பார்ப்போம் இந்த வகுப்பில் நாம் இரைச்சலை பற்றி காண்போம் இதற்கு அடுத்த விரிவுரையில் நாம் டேட்டா சீட் பற்றியும் அதன் பின்பு சில எடுத்துக்காட்டுகளையும் காணலாம் நாம் இப்போது ஆஸிலேட்டர்கள் பற்றிய நினைவுகூற இருக்கிறோம் ஆஸிலேட்டர்களில் முக்கியமாக இரண்டு விஷயங்களை நாம் தெரிந்துகொள்ள வேண்டும் அவை என்னவென்றால் பார்க்ஹூசேன் அளவீடு எனப்படும் இதில் முதலாவது நாம் பார்ப்பது அவுட்புட்டில் இருந்து எடுக்கப்படும் ஒரு சிறிய சிக்னல் ஆனது இன்புட்டிற்கு கொடுக்கப்படும் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் கொடுக்கப்படும் பின்னூட்டமும் ஆனது இன்புட்டும் ஒரே கட்டத்தில் இருக்க வேண்டும் அதாவது இன்புட் ஜீரோ டிகிரியில் இருந்தால் அவுட்புட்டும் ஜீரோ டிகிரியில் இருக்க வேண்டும் இரண்டாவது ஏ இன் பீட்டா ஆனது ஒன்று அல்லது அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் இங்கு பீட்டா எனப்படுவது பின்னூட்ட நெட்வொர்க் எனப்படும் எனவே R மற்றும் C யை பின்னூட்ட நெட்வொர்க்காக பயன்படுத்தினால் குறைந்த அதிர்வெண்ணில் வேலை செய்யக்கூடிய ஆசிலேட்டரை வடிவமைக்க முடியும் L மற்றும் C என்ற மின்தூண்டலையும் மின்தேக்கியையும் ரியாக்டன்ஸ் மற்றும் ரியாக்டிவ் கூறுகளாக பயன்படுத்தினால் அதிக அதிர்வெண்ணில் சரியாக வேலை செய்யக்கூடிய ஆசிலேட்டரை நம்மால் வடிவமைக்க முடியும் கிரிஸ்டல் ஆசிலேட்டர் என்றால் என்ன என்பதைப் பற்றியும் அதன் வகைகளின் பயன்களைப் பற்றியும் பார்த்தோம் மேலும் நாம் கிறிஸ்டல் ஆசிலேட்டரின் நிலைத்தன்மையை பற்றியும் கண்டோம் மேலும் நாம் UJT ஆசிலேட்டரை பற்றியும் பார்த்தோம் மற்றும் அதன் பண்புகளின் வளைவு பற்றியும் போன தொகுப்பில் கண்டோம் இப்போது இரைச்சல் என்றால் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் இரைச்சல் என்பது மின் சிக்னலில் ஏற்படும் ஒரு சீரற்ற ஏற்ற இறக்கம் ஆகும் எலக்ட்ரானிக் சாதனங்களில் இரைச்சல் பெரிதும் மாறுபடும் ஏனெனில் இது பலவிதமான விளைவுகளால் உருவாக்கப்படலாம் இரைச்சல் என்பது ஒரு அமைப்பை உருவாக்கும் பொழுது அந்த அமைப்பில் கவனிக்கப்படவேண்டிய அடிப்படை அளவுருவாக கருதப்படுகிறது ஏனென்றால் இது அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறனையும் பாதிக்கக்கூடியது நமக்கு சுத்தமான சிக்னல் மட்டுமே தேவைப்படுகிறது அந்த சமயத்தில் சிக்னலில் இரைச்சல் இருக்குமென்றால் அது மின் சிக்னலில் ஏற்படும் சீரற்ற ஏற்ற இறக்கமே ஆகும் மேலும் இந்த சீரற்ற ஏற்ற இறக்கமே இரைச்சல் என்று அழைக்கப்படுகிறது இந்த சீரற்ற ஏற்ற இறக்கங்கள் பலவகையான விளைவுகளால் ஏற்படக்கூடியது அடுத்த ஸ்லைடில் நாம் மின் சிக்னலில் ஏற்படும் இரைச்சலின் விளைவுகளைப் பற்றியும் அதன் வகைகளைப் பற்றியும் காணலாம் இந்த இரைச்சல் என்பது அமைப்பின் அடிப்படை அளவுருவாக கருதப்படுகிறது ஏனென்றால் இவற்றை நீக்குவதன் மூலமே நம்மால் தெளிவான சிக்னலை பெற முடியும் அதனால் நாம் அந்த மின் சிக்னலில் ஏற்படும் சீரற்ற ஏற்ற இறக்கத்தை அகற்றவேண்டும் அப்படி அகற்றுவதன் மூலம் நமக்குத் தேவையான இரைச்சல் இல்லாத மின் சிக்னலை பெற முடியும் பலவகையான உபகரணங்கள் இரைச்சலை உண்டாக்குகிறது ஒரு காரின் சத்தம் சைரன் கிட்டார் ஆம்புலன்ஸ் பந்தயக் கார் இப்படி அனைத்துமே தேவையில்லாத சத்தத்தை உருவாக்குகிறது இந்த தேவையில்லாத சிக்னல்களே சத்த மாசுபாடு என்று அழைக்கப்படுகிறது ஒரு நபரின் பொழுதுபோக்கு இன்னொரு நபருக்கு இரைச்சலாக இருக்கக்கூடும் மேலே கொடுத்திருக்கும் படத்தை பார்த்தோமானால் ஒரு ரேடியோவிலிருந்து சத்தம் வெளிவருவதாக கருதலாம் அது ஒரு நபருக்கு இசையாகவும் வேறு ஒரு நபருக்கு அது இரைச்சலாகவும் தோன்றுகிறது எனவே இரைச்சல் என்பதை வேறு பல வழிகளிலும் வரையறுக்கலாம் ஆனால் மின் சாதனங்களைப் பற்றி பேசும்பொழுது இரைச்சல் என்பது வெறும் கேட்கக்கூடிய சத்தம் மட்டும் இல்லை அது மின் சிக்னலில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும் எனவே ஹாரன் சத்தம் சில ஒலிபெருக்கியின் சத்தம் அல்லது மிகவும் உரத்த இசை இவை மட்டுமே இரைச்சல் கிடையாது மின் சிக்னலில் ஏற்படும் மாற்றம் கூட இரைச்சல் தான் நான் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் அதாவது உங்களுக்கு முன் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் 100 பேரும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டு சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இப்படி உங்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களில் யாருக்கும் புரியாது புரிவதும் கஷ்டம் ஏனென்றால் என்னுடைய ஒலி அலையில் உங்களுடைய ஒலி அலை குறுக்கீட்டை ஏற்படுத்துவதால் என்னுடைய ஒலி அலையை உங்களால் சரியாக கேட்க இயலாது என்னுடைய ஒலி அலை உங்களை சரியாக வந்து சேரவேண்டும் என்றால் மீதம் உள்ள தேவையற்ற ஒலி அலைகளை அகற்றவேண்டும் அதாவது நீங்கள் 100 பேரும் பேசாமல் என்னுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் அதாவது என்னுடைய ஒலி அலையில் எந்த குறுக்கீடும் ஏற்படாது என்னுடைய ஒலி அலையானது தெளிவாக உங்களுக்கு வந்து சேரும் இதேபோல்தான் நமக்கு தெளிவான மின் சிக்னல் வேண்டுமென்றால் தேவையற்ற மின் சிக்னல்களை அகற்றவேண்டும் அதைத்தான் இந்த தொகுப்பில் நாம் காணப்போகிறோம் அதை CMRR என்ற தலைப்பின் கீழ் விவரிக்க விரும்புகிறேன் CMRR என்பது என்ன பொதுவான பயன்பாட்டு நிராகரிப்பு வீதம்என்பதின் சுருக்கமே CMRR எனப்படுகிறது CMRR ஐ அதிகப்படுத்துவதன் மூலம் மின் சிக்னலை தெளிவாக பெற முடியும் அதாவது இரைச்சலுக்கு மின் சிக்னலுக்கும் இடையேயான வீதத்தின் செயல் திறனை அதிகப்படுத்த முடியும் அடுத்ததாக மின் சிக்னலின் வகைகளையும் இரைச்சலின் வகைகளையும் பற்றிக் காணலாம் நீங்கள் இந்த ஸ்லைடை பார்த்தால் இரைச்சல் முற்றிலும் ஒரு சீரற்ற சிக்னல் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒரு இரைச்சலின் உடனடி அளவையோ அல்லது அதன் வடிவத்தில் ஒரு கட்டத்தை எந்த நேரத்திலும் நம்மால் கணிக்க முடியாது இப்பொழுது உட்புற இரைச்சல்என்றால் என்ன வெளிப்புற இரைச்சல் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு செயல்பாட்டு பெருக்கியின் செயலற்ற கூறுகளில் இருந்து உருவாகும் இரைச்சல் உட்புற இறைச்சல் என்றும் சர்க்யூட் இன் வெளிப்புற மூலங்களிலிருந்து உருவாகும் இரைச்சல் வெளிப்புற இறைச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இறைச்சல் ஆனது ஒரு செயல்பாட்டு பெருக்கியில் இணைந்திருக்கும் செயலற்ற கூறுகளின் மூலமாகவும் அல்லது நாம் பல வகையான சர்க்யூட்களை வடிவமைக்கும்போது அதன் வெளிப்புற மூலங்களின் மூலமாகவும் உருவாகலாம் வெளிப்புற இரைச்சல் என்பது எதைக் குறிக்கிறது என்றால் ஒரு சர்க்யூட்டுக்கு கொடுக்கப்படும் சிக்னலில் இருக்கும் இரைச்சலயோ அல்லது வேறு வகைகளில் ஒரு சிஸ்டம் கிரவுண்டின் மூலமாகவோ அல்லது சிக்னலை கொடுக்கும் ஆன்டெனாக்கள் மூலமாகவோ அல்லது அதில் தொடர்புடைய கூறுகளின் மூலமாகவோ சர்க்யூட்டுகள் கொடுக்கப்படும் இரைச்சல் வெளிப்புற இரைச்சல் என்று கூறப்படும் இந்த இரைச்சல் குறித்து நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை உதாரணத்திற்கு இப்பொழுது இந்த சர்க்யூட்டை நாம் எடுத்துக் கொண்டோமானால் இது ஒரு செயல்பாட்டுப் பெருக்கியை அடிப்படையாகக்கொண்ட சர்க்யூட் ஆகும் இந்த சர்க்யூட்டுக்கு நாம் ஒரு சிக்னலை செயல்பாட்டு உருவாக்கி மூலம் கொடுக்கிறோம் இந்த வெளிப்புற மூலத்தின் மூலம் கொடுக்கப்படும் சிக்னலினால் சர்க்யூட்டில் ஒரு இரைச்சல் உருவாகலாம் மேலும் செயல்பாட்டுப் பெருக்கி உடன் இணைக்கப்பட்டிருக்கும் செயல்படா கூறுகளினால் செயல்பாட்டு பெருக்கியிலேயே ஒரு இரைச்சல் உருவாகலாம் ஆனால் இங்கு ஒரு செயல்பாடு உருவாக்கியினால் உருவான வெளிப்புற இரைச்சல் செயல்பாட்டுப் பெருக்கிக்கு கொடுக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்போது உட்புற இறைச்சல் பற்றி பேசுவோம் ஆனால் உட்புற இரைச்சலில் பலவகைகள் இருக்கின்றன நாம் அதன் வரையறையை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்ப்போம் இரைச்சலை பற்றிய நான் பேசும் பொழுது அவற்றில் வெப்ப இரைச்சல்குறுகிய இரைச்சல் ஃபிலிக்கர் இரைச்சல் வெடிப்பு இரைச்சல்மற்றும் அவளஞ்ச் இரைச்சல்போன்ற பல வகைகள் உள்ளன நாம் உருவாக்கும் சர்க்யூட்டில் இவற்றில் சில அல்லது இவை அனைத்துமே இடம்பெற்றிருக்கும் இவற்றை நாம் ஒரு சிஸ்டத்தின் இறைச்சல் காரணியின் மூலம் குறிப்பிடுகிறோம் பல நேரங்களில் இவற்றின் விளைவுகளை நாம் முழுவதுமாக நீக்கிவிட முடியாது ஆனால் இவற்றிற்கான பொதுவான காரணங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் வடிவமைக்கும்போது அதன் வடிவமைப்பை மேம்படுத்தி நமக்குத் தேவையான ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கும் இரைச்சலை மட்டும் குறைக்க முடியும் எனவே நாம் உருவாக்கும் அமைப்பில் உருவாகும் இரைச்சலின் விளைவுகளை நம்மால் முழுமையாக நீக்க முடியாவிட்டாலும் எந்த வகையான இரைச்சல்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றின் விளைவுகளை நமக்குத் தேவையான ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் மட்டுமாவது நாம் குறைத்துக் கொள்ளலாம் நாம் ஏற்கனவே பில்டர்கள் பற்றி பார்த்திருக்கிறோம் இங்கு நாம் பேண்ட் பாஸ் பில்டரை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கும் இரைச்சலை நம்மால் குறைக்க முடியும் எனவே நமது சர்க்யூட்டில் இடம்பெற்றிருக்கும் இரைச்சலை பற்றி நாம் தெரிந்துகொண்டால் சர்க்யூட் வடிவமைக்கும் வடிவமைப்பாளர் அதன் வடிவமைப்பை மேம்படுத்தி நமக்குத் தேவையான ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கும் இரைச்சலை மட்டும் குறைக்க முடியும் இப்பொழுது இரைச்சலில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம் முதலில் நாம் பார்க்க இருப்பது வெப்ப இரைச்சல் ஆகும் இந்த இரைச்சல் கடத்தியில் உள்ள மின்னேற்ற கேரியர்களான எலெக்ட்ரானின் சீரற்ற வெப்ப இயக்கத்தால் உருவாக்கப்படுகிறது இது கடத்தியில் மின் அழுத்தம் இல்லாத பொழுதும் இருக்கும் கடத்தியின் வெப்ப நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதில் எலக்ட்ரான்கள் நகர தொடங்குவதால் சீரற்ற ஏற்ற இறக்கம் ஏற்படுகிறது மேலும் கொடுக்கும் வெப்பத்தை அதிகமாக்கினால் எலக்ட்ரான்களின் இயக்கமானது சீரற்று வேகமாக நடக்கத் தொடங்குவதினால் உண்டாகும் இரைச்சலும் அதிகமாக தொடங்கும் இங்கு ஆற்றலின் அடர்த்தியானது நிறமாலையின் அதிர்வு எண்ணுக்கு தோராயமாக சமமாக இருக்கும் அதாவது வெள்ளை இரைச்சல் எனப்படும் வெப்ப இரைச்சலினால் உருவாகும் RMS மின்அழுத்தத்தினால் F என்ற அலைவரிசையில் R என்ற மின்தடை உருவாவதை இந்த சமன்பாட்டில் காணலாம் நீங்கள் இந்த சமன்பாட்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இரைச்சலின் மின்னழுத்தம் ஆனது 4kBTRf க்கு சமமாக இருக்கும் அதாவது மின் தடையினால் உருவாகும் இரைச்சல் ஆனது மின்தடை Rக்கும் வெப்பநிலை T க்கும் நேர்விகிதத்தில் இருக்கும் அதாவது மின் தடையின் அளவை குறைக்கும் பொழுது வெப்ப இரைச்சலும் குறைகிறது மின் தடையை அல்லது வெப்பத்தை அதிகரிக்கும் பொழுது வெப்ப இரைச்சலும் அதிகரிக்கிறது இரண்டாவது நமக்குத் தேவைப்படும் வெப்பநிலையை விட வெப்பம் அதிகரிக்கும் இரைச்சலும் அதிகரிக்கிறது அதனால் இந்த சமன்பாட்டை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அறை வெப்பநிலையில் 1Hz அலைவரிசையின் வெப்ப இரைச்சலை கண்டுபிடி மேலும் அலைவரிசையின் மின் மறுப்பு திறன் 50 ohm தீர்வு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் வெப்ப நிலை T அறை வெப்பநிலை 270C 300K அலைவரிசை B1Hz மின் மறுப்பு திறன் R 50 ohm k என்பது போல்ஸ்மேன் மாறிலி k1 3803 ×10 23 வெப்ப இரைச்சல் வெப்ப இரைச்சலுக்கான சமன்பாடு Vn 4kTBR மதிப்புகளை பிரதியிட Vn 41 455nV மேற்கண்ட எடுத்துக்காட்டில் இருந்து எப்படி வெப்ப இரைச்சலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது நமக்கு புரிந்திருக்கும் வெப்ப இரைச்சலுக்கான சமன்பாடு 4kTBR என்று நமக்கு தெரியும் அறை வெப்பநிலை என்பது 27 டிகிரி செல்சியஸ் நாம் சமன்பாட்டில் உபயோகிக்கும் பொழுது கெல்வின் அளவில்தான் உபயோகிக்க வேண்டும் அதனால் டிகிரி செல்சியஸ் ஐ கெல்வின் ஆக ஆற்ற வேண்டும் T மதிப்பு 300k அலைவரிசையின் மதிப்பும் மின் எதிர்ப்புத்திறன் மதிப்பு இருப்பதால் அதை B ஆகவும் R ஆகவும் உபயோகிக்க வேண்டும் மேலும் இங்கே K என்பது போல்ஸ்மேன் மாறிலி மாறிலியின் மதிப்பு 1 இதனால் சமன்பாட்டில் உள்ள எல்லா மதிப்புகளும் நமக்கு தெரியும் இந்த மதிப்புகளை பிரதி இட நமக்குத் தேவையான இரைச்சலின் மின்னழுத்தம் கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்கும் இரைச்சலின் வகை ஷாட் இரைச்சல் ஸ்காட்டி இரைச்சலின் சுருக்கமே ஷாட் இரைச்சல் எனப்படுகிறது மேலும் இது குவாண்டம் இரைச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரைச்சல் கடத்தியில் உள்ள மின்னேற்ற கேரியர்களான எலக்ட்ரான்களின் சீரற்ற இயக்கத்தால் உருவாக்கப்படுகிறது கடத்தியில் என் என்ற எலக்ட்ரான்களும் பி என்ற துளைகளும் இருக்கும் அதனால் மின்னேற்ற கேரியர்களின் இயக்கத்தில் ஏற்படும் சீரற்ற தன்மையினால் அங்கே இரைச்சல் ஏற்படுகிறது அது ஷாட் இரைச்சல் என்று அழைக்கப்படுகிறது வெப்ப இரைச்சல் எப்படி வெப்பத்தின் இயக்கத்தால் உருவாக்கியதோ அதே போல்தான் ஷாட் இரைச்சலும் மின்னோட்டத்தின் இயக்கத்தால் உருவாகிறது கடத்தியில் வெப்ப ஆற்றல் கொடுக்கும்பொழுது எப்படி வெப்ப இரைச்சல் உருவாகிறதோ அது போல்தான் கடத்தியில் மின்னோட்டம் கொடுக்கும் பொழுது ஷாட்டு இரைச்சல் ஏற்படுகிறது வெப்ப எரிச்சலானது வெப்ப நிலைக்கு நேர் விகிதத்திலும் ஷார்ட் இரைச்சலானது மின்னோட்டத்திற்கு நேர்விகிதத்திலும் இருக்கும் இங்கே வெப்பநிலைக்கும் சாட் இரைச்சலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதாவது ஷார்ட் இரைச்சலுக்கும் அதிர்வு எண்ணுக்கும் இடையே ஒரு வரைபடத்தை வரைந்தால் வரைபடத்தின் மதிப்பானது மாறிலியாக இருக்கும் மேலும் ஷார்ட் இரைச்சல் என்பது எல்லாவகையான கடத்திகளிலும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் இரைச்சலின் வகை ஃபிளிக்கர் இரைச்சல் இந்த இரைச்சல் 1f இரைச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது இதை இரைச்சல் எங்கிருந்து தோன்றுகிறது என்பது இப்பொழுது வரை யாராலும் கண்டு பிடிக்க முடியவில்லை இரைச்சல் எல்லா வகையான செயல்படும் மற்றும் செயல்படாத பொருட்களிலும் காணப்படுகிறது குறைகடத்திகள் இன் கிரிஸ்டல் அமைப்பில் உள்ள ஒழுங்கற்ற தன்மைக்கும் இந்த இரைச்சலுக்கும் தொடர்பு உள்ளது அதாவது குறைக்கடத்தி கிறிஸ்டல் அமைப்பை ஒழுங்காக மாற்றும் பொழுது பிளிக்கர் இரைச்சலும் குறைகிறது குறைக்கடத்தியின் கிரிஸ்டல் அமைப்பு சீராக உருவாக்கப்படும் பொழுது அதில் ஏற்படும் பிளிக்கர் இரைச்சல் குறைவாக இருக்கும் மேலும் அமைப்பில் ஒழுங்கற்ற தன்மை ஏற்படும் பொழுது பிளிக்கர் இரைச்சல் அதிகமாகிறது பிளிக்கர் இரைச்சல் ஆனது அதிர்வு எண்ணுக்கு எதிர் விகிதத்தில் உள்ளது அதாவது அதிர்வெண் அதிகமானால் ஃபிளிக்கர் இரைச்சல் குறைவாகவும் அதிர்வெண் குறைவாகும் பொழுது ஃபிளிக்கர் இரைச்சல் அதிகமாகவும் இருக்கும் இந்த இரைச்சல் 1f இரைச்சல் என்று அழைக்கப்படுகிறது இந்த இரைச்சல் மின்னணு சாதனங்களில் பாயும் DC மின்னோட்டத்தினுடன் இணைப்பில் உள்ளது அடுத்த இரைச்சல் வெடிப்பு இரைச்சல் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிலைகளுக்கு இடையில் திடீர் மாற்றம் ஏற்படும் பொழுது இந்த சத்தம் உருவாகிறது இந்த இரைச்சலும் குறைக்கடத்தி கிரிஸ்டல் அமைப்பின் முழுமையற்ற தோற்றத்துடனும் ஐயான் இம்பிளான்ட்டுடனும் தொடர்புடையது கன ஐயான் இம்பிளான்ட்டினால் உருவாக்கும் போஸ்ட் இரைச்சல் ஆனது மில்லி செகண்ட் க்கு பலநூறு மைக்ரோ ஓல்ட் ஆக இருக்கும் வெடிக்கும் சத்தம் 100 ஹெர்ட்ஸுக்குக் குறைவான விகிதத்தில் ஒரு ஒலியை உருவாக்குகிறது அதனால்தான் இது ஒரு வெடிப்பு போல் தெரிகிறது நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் உடன் விளையாடும் பொழுது ஏற்படும் இரைச்சல் ஆனது பாப்கார்ன் வெடிப்பு சத்தம் போல் தெரிகிறது எனவே அதனால் இந்த இரைச்சல் பாப்கார்ன் இரைச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது குறைக்கடத்தி கிறிஸ்டல் அமைப்பை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலம் போஸ்ட் இரைச்சலை குறைக்க முடியும் அதனால் குறைக்கடத்தி இன் கிரிஸ்டல் அமைப்பின் வடிவமைப்பு என்பது போஸ்ட் இரைச்சலுக்கு அப்பாற்பட்டது அடுத்த வகையான இரைச்சல் என்பது அவலாஞ்சி இரைச்சல் பிஎன் சந்தி ஆனது தலைகீழ் சரிவுக்கு உட்படும் பொழுது உருவாகும் இரைச்சல் ஆனது அவலாஞ்சி இரைச்சல் என்று அழைக்கப்படுகிறது வலிமையான தலைகீழ் பின்புலத்தினால் பிஎன் சந்தியின் டிப்ளுசன் பகுதியில் எலக்ட்ரான்களின் இயக்க ஆற்றல் அதிகமாக இருக்கும் அவை கிரிஸ்டல் லேடிஸ் அணுக்களுடன் மோதி கூடுதல் எலக்ட்ரான் ஜோடியை உருவாக்குகின்றன அவை எலக்ட்ரான் துளை ஜோடியாக இருக்கும் இந்த மோதல் சீரற்ற மின்னோட்ட அலைகளை ஷாட் இரைச்சலை போல் உருவாக்குகின்றது ஆனால் இந்த அவலாஞ்சி இரைச்சல் ஷாட் இரைச்சலை விட தீவிரமானது தலைகீழ் சார்புடைய சந்திப்பின் சிதைவு பகுதியில் உள்ள எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகள் அவலாஞ்சி விளைவை ஏற்படுத்த போதுமான சக்தியைப் பெறும்போது சீரற்ற பெரிய இரைச்சல் தொடரை உருவாக்குகிறது இரைச்சல் ஆனது மெட்டீரியலை சார்ந்து இருப்பதால் இரைச்சலின் அளவை கண்டுபிடிப்பது கடினம் அதாவது இந்த இரைச்சல் ஆனது குறைக்கடத்தி பொருளையும் மேலும் அது எந்த வகையான பொருள் என்பதையும் சார்ந்து உள்ளது இதற்கு முன் நாம் பார்த்த இரைச்சல்களில் வெப்ப இரைச்சல் மட்டுமே வெப்பத்தினை முழுமையாக சார்ந்து உள்ளது இந்த தொகுதியில் நாம் பலவகையான இரைச்சல்களை பற்றி பார்த்தோம் வெப்ப இறைச்சல் ஷாட் இரைச்சல் பிளிக்கர் இறைச்சல் வெடிப்பு இரைச்சல் மற்றும் அவலாஞ்சி இரைச்சல் பற்றியும் பார்த்தோம் இந்தத் தொகுதியை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலம் உங்களால் மின்னணு சர்க்யூட்டில் ஏற்படும் இரைச்சலின் வகைகள் அவை எப்படி உருவாக்குகின்றன அவற்றை எப்படி குறைப்பது மேலும் ஒரு மின்னணு சர்குயூட்டில் என்ன வகையான இரைச்சல் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஏதேனும் சர்குயூட்டில் சில இரைச்சல்களின் அளவைக் குறைக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்த தொகுதியில் நாம் செயல்பாட்டு பெருக்கியின் டேட்டா சீட்டை பார்க்கலாம் அதில் பல வகையான அளவுகள் உள்ளன அதில் சில அளவுகளை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் நீங்கள் டேட்டா சீட்டை பார்த்தவுடன் அவற்றை தெரிந்து கொள்வீர்கள் மீதமுள்ள அளவுகளை பற்றி அடுத்த வகுப்பில் காணலாம் பின் நாம் இதுவரை பார்த்தவற்றை மிக வேகமாக இன்னொரு முறை நினைவு கூறலாம் டேட்டா சீட்டின் அளவுகளை பற்றி பார்த்தபின்பு நாம் செயல்முறை பகுதிக்கு செல்லலாம் செயல்முறை வகுப்பில் எப்படி பிரட் போர்டில் ஒரு சர்க்யூட் ஐ உருவாக்குவது என்பதை பற்றியும் சர்க்யூட்களை சிம்லின்க் அப்ளிகேஷன் மூலம் எப்படி தீர்ப்பது என்பதை பற்றியும் பார்க்கலாம் சிம்லின்க் என்பது சாஃப்ட்வேர் மென்பொருள் இதில் நாம் ஒரு சிக்னலை சர்க்யூட்டில் கொடுப்பதன் மூலம் வெளியீட்டில் என்னவிதமான மாறுதல்கள் உண்டாகின்றன என்பதை ஆக்சிலைஃப் கோப்பை உபயோகப்படுத்தி பார்க்கலாம் அஸிலாஸ்கோப் அதிர்வெண் ஜெனரேட்டர் மற்றும் டிசி பவர் சப்ளை என்ற மூன்று பொருட்களை மட்டும் பயன்படுத்தி நம்மால் பலவகையான செயல்பாட்ட பெருக்கி சர்க்யூட்டுகளை உருவாக்கவும் வடிவமைக்கவும் முடியும் இன்றைய பகுதிகளைப் பற்றி நன்றாகப் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை அடுத்த தொகுதியில் காண்கிறேன் நன்றி வணக்கம்